வணக்கம் இந்தக் குறிப்பிட்ட தொகுதிக்கு வரவேற்கிறோம் எனவே வேஃபர் க்ளீனிங் மற்றும் ப்ரீ பேக்கிங் பற்றி பேசும்போது சிலிக்கான் வேஃபர் க்ளீனிங் முறைகள் ஸ்க்ரப்பிங் ஏர் பபிள் ஜெட் உயர் அழுத்த துவைத்தல் 1 5 மெகாஹெர்ட்ஸில் சோனிகேஷன் அதன் பிறகு டீஹைட்ரேஷன் அல்லது ப்ரீபேக் மற்றும் ப்ரைமிங் ஈரப்பதத்தை அகற்ற அதிக வெப்பநிலை பேக்கிங் நாம் முன்பு விவாதித்தபடி செதில் சுத்தம் செய்யும் செயல்முறைக்குப் பிறகு ஒரு ப்ரைமர் பூச்சு பயன்படுத்த வேண்டும் இந்த ப்ரைமர் பூச்சு ஃபோட்டோரெசிஸ்ட்டின் ஒட்டுதலை மேம்படுத்தும் மற்றும் இந்த ப்ரைமர் ஹெக்ஸாமெதில்டிசிலாசேன் சுருக்கமாக HMDS மற்றும் வெப்பநிலை 125 மற்றும் அதற்கு மேல் இருக்கலாம் நீங்கள் சிலர் இதை 200 டிகிரி சென்டிகிரேட் முதல் 250 டிகிரி சென்டிகிரேட் வரை 1 நிமிடம் சூடாக பயன்படுத்துகின்றனர் இது ஒட்டுதலை மேம்படுத்துவது சரி இப்போதுபோட்டோ ரெஸிஸ்ட் வரும்போது எனவே ஃபோட்டோரெசிஸ்ட் என்பது ஒரு பாலிமர் ஆகும் இது திடமான கரிமப் பொருள் மற்றும் வடிவமைக்கப்பட்ட வடிவத்தை செதில் மேற்பரப்புக்கு மாற்ற பயன்படுகிறது மாற்றங்கள் அதன் மாற்றங்கள் UV ஒளிக்கு வெளிப்படும் ஒளி வேதியியல் எதிர்வினை காரணமாக புகைப்பட கரைதிறன் ஆகும் எனவே அதில் என்ன இருக்க வேண்டும் இது அதிக எதிர்ப்பு மற்றும் நல்ல ஒட்டுதலைக் கொண்டிருக்க வேண்டும் இவை பண்புகள் சரி இதற்கு முதலில் நாம் ஒரு வெற்றிட சக் மீது வேஃபரைப் பிடித்து பின்னர் 3 முதல் 5 மில்லி ஃபோட்டோரெசிஸ்ட்டை விநியோகிக்க வேண்டும் பின்னர் 500 ஆர்பிஎம்மில் மெதுவாகச் சுழற்ற வேண்டும் அதைத் தொடர்ந்து அதிக ஆர்பிஎம் அல்லது ரேம்ப் வரை 1100 முதல் 5000 ஆர்பிஎம் வரை செல்ல வேண்டும் ஃபோட்டோரெசிஸ்ட் மையவிலக்கு விசையால் பரவுகிறது பின்வரும் ஸ்லைடுகளில் ஃபோட்டோரெசிஸ்ட் ஸ்பின் கோட்டிங் ஸ்கீமேட்டிக்காகப் பார்ப்போம் மேலும் தர அளவீடுகள் தடிமன் நேரம் வேகம் சீரான தன்மை துகள்கள் மற்றும் குறைபாடுகள் ஆகியவை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஏனெனில் துகள்கள் மற்றும் குறைபாடுகள் உங்கள் ஒட்டுமொத்த வடிவத்தை அழித்துவிடும் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள பல வகையான நேர்மறை ஒளிச்சேர்க்கை மற்றும் எதிர்மறை ஒளிச்சேர்க்கைகள் உள்ளன நாம் முன்பு விவாதித்தபடி முகமூடி மாஸ்க் இரண்டு வகைகளில் உள்ளது அது பிரகாசமான ஃபீல்ட் மாஸ்க் அல்லது டார்க் ஃபீல்ட் மாஸ்க் நான் பாசிட்டிவ் போட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தினால் நீங்கள் இங்கே பார்ப்பது போல் இந்த மாதிரியை நான் நகலெடுக்க முடியும் நான் எதிர்மறை ஒளிச்சேர்க்கையைப் பயன்படுத்தினால் இந்த மாதிரியின் தலைகீழ் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க முடியும் எனவே UV ஒளியின் வெளிப்பாடு எதிர்ப்பை நீக்குகிறது UV ஒளியின் வெளிப்பாடு எதிர்ப்பை பராமரிக்கிறது புற ஊதா ஒளிக்கு வெளிப்படாததால் இந்த விஷயத்தில் ஒளிச்சேர்க்கை அப்படியே இருப்பதை நீங்கள் மிகத் தெளிவாகக் காணலாம் இது உங்கள் நேர்மறை ஒளிக்கதிர் ஃபோட்டோரெசிஸ்ட் எதிர்மறையான நிலையில் புற ஊதா ஒளியில் வெளிப்படும் போது அது வலுவடையும் வெளிப்படுத்தப்படாத பகுதி பலவீனமாகிறது மீண்டும் நான் மீண்டும் சொல்கிறேன் நேர்மறை ஒளிச்சேர்க்கையின் போது முகமூடியில் வெளிப்படாத பகுதி வலுவடையும் அதே வேளையில் எதிர்மறை ஒளிச்சேர்க்கைக்கான முகமூடியில் வெளிப்படாத பகுதி பலவீனமடையும் அது வலிமையானது பலவீனமானது சுலபம் இப்போது இது ஃபோட்டோரெசிஸ்ட் டிஸ்பென்சரின் திட்டமாகும் இது ஒரு வெற்றிட பம்புடன் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் அதை சுழற்றுவதற்கு ஒரு சுழல் உள்ளது ஒரு வெற்றிட சக் உள்ளது அதனால் செதில் பறக்காது ஒரு ஃபோட்டோரெசிஸ்ட் டிஸ்பென்சர் உள்ளது இந்த செதில் வெற்றிடத்தின் உதவியுடன் வெற்றிட சக்கைப் பிடிக்கும் 5 மில்லி ஃபோட்டோரெசிஸ்ட்டை நாம் எங்கும் விநியோகிக்க முடியும் மேலும் சீரான சுழல் பூச்சு 500 rpm இல் தொடங்கலாம் இது மெதுவான சுழலுடன் 1000 முதல் 5000 rpm வரை அதிகரிக்கிறது நீங்கள் புரிந்து கொண்டபடி மையவிலக்கு விசை ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் பரவுதல் மீண்டும் தர நடவடிக்கைகள் நாம் முன்பு விவாதித்த அதேதான் எனவே ஏன் மென்மையான பேக்கிங் செய்ய வேண்டும் மென்மையான பேக்கிங் பொதுவாக 90 டிகிரி சென்டிகிரேடில் செய்யப்படுகிறது சூடான தட்டில் 1 நிமிடம் சரியானது ஆனால் நீங்கள் எந்த வகையான ஃபோட்டோரெசிஸ்டைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது நீங்கள் SU8 ஐப் பயன்படுத்தினால் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஒளிச்சேர்க்கையுடன் ஒப்பிடும்போது இது வேறுபட்டது எனவே ஆனால் மென்மையான பேக்கிங்கின் முக்கிய அம்சம் என்னவென்றால் ஒளிச்சேர்க்கை கரைப்பான்களின் ஓரளவு ஆவியாதல் இது ஒட்டுதலை மேம்படுத்துகிறது சீரான தன்மையை மேம்படுத்துகிறது எட்ச் ரெட்ச்சிங் எட்ச் எதிர்ப்பை மேம்படுத்துகிறது இந்த வழக்கில் எட்ச் எதிர்ப்பு என்றால் என்ன நீங்கள் இந்த ஸ்லைடு எட்ச் எதிர்ப்பைப் பார்த்தால் என்னிடம் ஒரு உலோகம் இருந்தால் சரியாக இருக்கும் என்னிடம் சிலிக்கான் இருந்தால் அது ஆக்ஸிஜனேற்றப்பட்ட சிலிக்கான் இதில் என்னிடம் ஒரு உலோகம் உள்ளது இதில் ஒரு ஃபோட்டோரெசிஸ்ட் உள்ளது இது இப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது சரி எனவே இவை ஒளிச்சேர்க்கை இது எனது உலோகம் அல்லது பொருள் இது சிலிக்கான் டை ஆக்சைடு எட்ச் எதிர்ப்பு என்றால் என்ன எட்ச் ரெசிஸ்டன்ஸ் என்றால் நான் இந்த செதில்களை மெட்டல் எச்சாண்டில் நனைத்தால் அது ஒளிச்சேர்க்கையைப் பாதிக்கும் ஆனால் கீழே உள்ள உலோகம் பொறிக்கப்படுவதைப் பெரிதாகப் பாதிக்கக் கூடாது எனவே இது பொறிக்கும் பொருளுக்கு எதிர்ப்புத் திறன் கொண்டது சரி அதுதான் உங்கள் எட்ச் எதிர்ப்பு மேலும் மென்மையான பேக்கிங் ஒளி உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது அல்லது ஒளி உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது இறுதியாக இது வினையூக்கி என்பது ஃபோட்டோரெசிஸ்ட் என்பது துகள் இல்லாததாகவும் குறைபாடு இல்லாததாகவும் இருக்க வேண்டும் இப்போது உங்களுக்காக இரண்டு வீடியோக்களை இயக்குகிறேன் இதன் மூலம் ஃபோட்டோரெசிஸ்ட்டை எப்படி சுழற்றுவது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே முதல் வீடியோவை இயக்குகிறேன் வணக்கம் எங்கள் லேப் ஸ்பின் 2 மற்றும் 3 மேனுவல் ஸ்பின் கோட்டர்கள் குறித்த இந்தப் பயிற்சிக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் ஸ்பின் கோட்டர் சூடான தட்டுகள் பல்வேறு வகையான கிண்ணங்கள் ஸ்பின் பூச்சு மற்றும் அதன் பிறகு சுத்தம் செய்வது பற்றி பேசுவோம் கிண்ண செட்களில் எங்களிடம் ஒரு கிண்ணம் உள்ளது எங்களிடம் ஒரு ஸ்பிளாஸ் ரிங் உள்ளது பின்னர் எங்களிடம் 6 இன்ச் 4 இன்ச் 2 இன்ச் என வெவ்வேறு அளவுகளில் சக்ஸ் உள்ளது பின்னர் நாம் பிட்கள் மற்றும் துண்டுகளுக்கு சிறிய சக் வைத்திருக்கிறோம் பொதுவாக எங்களிடம் 20 மில்லிமீட்டர் மற்றும் 12 மில்லிமீட்டர் இருக்கும் ரசாயன அலமாரியில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஹோல்டரில் எங்களிடம் இது போன்ற ஒரு பெட்டி உள்ளது அதில் சாதாரணமாக 2 அல்லது 3 சக் இருக்கும் எங்களிடம் எட்ச் ஹேண்ட்லிங் சக் உள்ளது அது செதில்களின் எட்ச்சில் மட்டுமே கையாளப்படுகிறது இதை ஒரு நிமிடத்திற்கு அதிகபட்சமாக 3000 சுற்றுகள் சுழற்ற முடியும் எங்களிடம் 2 அங்குலம் உள்ளது அங்கு பெரிய அடி மூலக்கூறுகளுக்கு ஒரு பெரிய பகுதியைக் கொடுப்பதற்காக ஊசிகள் அகற்றப்பட்டுள்ளன மேலும் இரண்டாவது சக் இருக்க வேண்டும் இது கிண்ண செட்களில் 5 முதல் 5 மில்லிமீட்டர் வரை மட்டுமே இருக்கும் எங்களிடம் கிண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது அதை வெளியே எடுக்கும்போது நைட்ரைல் கையுறைகள் சுத்தமான நைட்ரைல் கையுறைகளைப் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் புடவையைத் திறந்து அதைத் திறப்பதற்கு முன்பு அதை ஃபோம் ஹூட்டிற்குள் வைக்கிறோம் வெளியில் உள்ள விஷயங்களை நாம் கையாளும் போது அது நைட்ரைல் கையுறைகள் சாஷ் மற்றும் பேனல் பாட் மற்றும் ஸ்பின்னர்கள் ஆகியவற்றில் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் குமிழி அமைப்பைக் கையாண்டவுடன் 4 அங்குல கையுறைகள் அல்லது ஜோடி தடுப்பு கையுறைகள் இருக்க வேண்டும் எங்களிடம் வெவ்வேறு கிண்ணங்கள் உள்ளன அவை எந்த ரசாயனத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பொறுத்து இருக்கும் நீங்கள் இன்று போல் கரைப்பான் PTMEA மற்றும் துப்புரவு கரைப்பான் அதன் சொந்த UV எதிர்ப்பை பயன்படுத்தினால் நீங்கள் இந்த கிண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வெவ்வேறு இரசாயனங்களுடன் கிண்ண செட்களை கலக்காமல் இருப்பது முக்கியம் நாங்கள் செயலாக்கத்தைத் தொடங்குவதற்கு முன் சூடான தட்டுகளை இயக்குவது நல்லது இங்கே பச்சை பொத்தானில் நீங்கள் இயக்குவீர்கள் பின்னர் நாம் ஒரு செட் புள்ளி வைக்க வேண்டும் எனவே நாம் ஒரு அலுமினிய கவர் தட்டு வேண்டும் என்று வெப்பநிலை ஒரு 10 சதவீதம் மாற்றும் எனவே வைத்திருங்கள் அமைத்து பின்னர் உங்களுக்கு தேவையான மதிப்பை மாற்றவும் எனவே 90 டிகிரி நான் 99 டிகிரி செல்ல வேண்டும் எங்களுக்கு இரண்டு வெவ்வேறு சூடான தகடுகள் உள்ளன நாம் 110 டிகிரி செல்கிறோம் ஒரு வேண்டும் மற்றொன்று 250 டிகிரிக்கு செல்கிறது கிண்ணத்தை கையாளும் போது நாம் எப்பொழுதும் நைட்ரைல் கையுறைகளைப் பயன்படுத்துகிறோம் மூடி எடுத்து எப்போதும் ஒரு மார்பு உயரம் உள்ள சீட்டுகள் அனைத்து ஆபத்தான fumes அனைவருக்கும் வெளியே வந்து செய்ய பின்னர் நாம் உள்ளே நுழைந்து இங்கே கிண்ணத்தை அமைக்க முனை முன் துளை கீழே செல்கிறது பிளவுபடுவது ஊடுருவி பக்க கீழே கீழே செல்கிறது அதன் சரியாக பொருந்துகிறது என்பதை உறுதி செய்து பின்னர் ஒரு சக் இங்கே ஒரு சிறிய இடைவெளியைக் கொண்டிருப்பதை உறுதிப்படுத்தவும் இங்கே ஒரு சிறிய முள் கீழே உள்ளது எனவே முள் சரியாக நீங்கள் சரிசெய்யப்பட்டு பின்னர் சக் அடியில் வைக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் கீழே தள்ளும் போது சக் அனைத்து வழி கீழே செல்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதனால் அது சுழலில் வேகமாக உள்ளது எப்போது நீங்கள் சக்குகள் மற்றும் கிண்ணம் தொகுப்பு எடுத்து பெட்டியை எடுத்து அதை நீங்கள் அறை வேண்டும் என்று டிராயரில் மீண்டும் போட நீங்கள் அதை கையாளும் ஒவ்வொரு முறையும் மூடி மீது இருப்பதை உறுதி செய்து சாஷ் உள்ளே உள்ள பெட்டியை திறக்க வேண்டும் இப்போது நாங்கள் செயலாக்க செய்ய போகிறோம் அதனால் நான் ஸ்பின் கோரேட்டைப் பற்றி பேசுவேன் சமையல் மற்றும் விரைவான தொடக்கத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் நாம் செயலாக்க செய்ய வேண்டும் போது நான் எப்போதும் ஒரு சிறிய பணியிட துண்டு காகித துண்டு செய்யும் உங்கள் எதிர்க்கும் மற்றும் செலவழிப்பு pipettes அல்லது இந்த செலவழிப்பு பிளாஸ்டிக் பாட்டில்கள் மீது வைத்து கண்ணாடி பாட்டில்களைப் பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் அவற்றை மாசுபடுத்துகிறீர்கள் நாங்கள் ஸ்பின் கோட்டரைத் திறந்து ஒரு அடி மூலக்கூறு எடுத்து சக் மீது வைப்போம் மையப்படுத்தும் ஊசிகளைப் பயன்படுத்துவதை உறுதிசெய்யவும் இதனால் சக் சமன் செய்யப்படும் மூடியை மூடு விரைவான தொடக்கத்திற்குச் சென்று சீரற்ற செயல்முறையைத் தொடங்கவும் வெற்றிடம் இயக்கத்தில் இருப்பதையும் தொடங்கும் நேரம் செதில் சுழல்கிறது என்பதையும் வெற்றிட நிலை சரியாக உள்ளதா என்பதை நாங்கள் சரிபார்க்கிறோம் என்பதையும் இது காண்பிக்கும் தொடுதிரையில் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் உள்ளன நாங்கள் இப்போது பயன்படுத்திய விரைவான தொடக்கம் இங்கே நீங்கள் குறியீடு சுழற்ற வேண்டும் என்று நேரம் தேர்ந்தெடுக்க முடியும் எனவே 60 விநாடிகள் உதாரணமாக நீங்கள் தடிமன் கொடுக்கும் வேகத்தை தேர்ந்தெடுக்கலாம் இந்த வழக்கு 4000 500 மற்றும் 1000 க்கு இடையே பொதுவாக முடுக்கம் ஆனால் உங்கள் செயல்முறையைப் பொறுத்து தான் நீங்கள் தொடக்கத்தில் கிளிக் செய்யும் போது நீங்கள் செயலாக்க மற்றும் நிச்சயமாக செய்ய முடியும் நாம் முதலில் சுழல்கிறது வேண்டும் நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட படிகளை செய்ய வேண்டும் என்றால் ஒரு செய்முறையைப் பயன்படுத்தலாம் நாம் சமையல் செய்ய போகிறோம் கீழே சென்று கிடைக்கும் ஸ்லாட் கண்டுபிடிக்க நீங்கள் PIN ஐ பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு கிடைக்க கிளிக் செய்தால் நீங்கள் ஒரு பெயரை கொடுக்கலாம் அதை சோதனை செய்வோம் நீங்கள் இங்கே எண்ணை கிளிக் செய்து திருத்தினால் நீங்கள் உண்மையான அளவுருக்களை மாற்றலாம் எனவே இங்கே நாம் ஒரு சிறிய பரப்பி தொடங்குவோம் எனவே 30 விநாடிகளுக்கு 30 விநாடிகளில் ரிப்பேர்ஸையும் ஒரு நிலையான முடுக்கத்தையும் கலைக்க சிறிது வேகத்தில் சொல்லலாம் பின்னர் அடுத்த படி எதிர்க்கும் உண்மையான சன்னமான சுழல் ஆஃப் மற்றும் நிச்சயமாக முடுக்கம் நீங்கள் இந்த செயல்முறையை ஆரம்பித்தால் அது ஒரு படி ஒரு வழியாகும் எத்தனை படிகள் நீங்கள் செய்தீர்கள் நீங்கள் ஒரு செய்முறையை அல்லது ஒரு விரைவான தொடக்கத்தைச் செய்தால் அது உங்களிடம் உள்ளது அதே முடிவுகளை உங்களுக்கு வழங்குகிறது நாங்கள் ஒரு செயல்முறையைத் தொடங்கும்போது மூடி திறக்க முதல் நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்து ஊற்ற எப்படி நீங்கள் காண்பிக்கும் எனவே சரியான அடையாளங்களுடன் நீங்கள் எதிர்க்க வேண்டும் மையத்தில் சிறிது ஊற்ற ஒரு சீரான வட்டம் செய்ய முயற்சி மூடி மூடி விரைவு தொடக்கத்தில் தொடங்கவும் நாம் ஒரு சிறிய அடி மூலக்கூறுகளில் பூச்சு சுழற்றுகையில் நாம் வெவ்வேறு அளவிலான சக்குகள் உள்ளன எனவே வேலைக்காக சரியான சக் தேர்ந்தெடுக்கவும் மீண்டும் இடைவேளையின் மற்றும் சுழல் கண்டுபிடிக்க ஒரு சிப் வேலை போது நாம் சரியான அளவு ஒரு சக் எடுத்து மையத்தில் சிப் எடுத்து மூடி மூடி விரைவான செயல்முறை தொடங்க விரைவான தொடக்கத்தை தொடங்க நாம் வெற்றிடத்தை சரி என்று சரிபார்க்க இது முக்கியம் என்பதால் முக்கியம் ஏனெனில் சிப் தவறாக இருந்தால் நாம் கட்டுப்படுத்த மிகவும் கடினமாக இது ஒரு எதிர்க்கும் சிப் வேண்டும் நீங்கள் செலவழிப்பு pipettes வேலை செய்யும் போது எப்போதும் துகள்கள் நீக்க நைட்ரஜன் அவர்களை சுத்தம் அது ஒரு ebeam செயல்முறை என்றால் நான் நைட்ரஜன் ஏர் இருபது விநாடிகள் பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன் ஒரு பாட்டில் பயன்பாடு இருந்து எதிர்க்கும் குழாய் பயன்பாடு இருந்து எதிர்க்கும் போது கீழே தொட்டு அல்லது பக்கங்களிலும் இல்லை Pipette மேற்பரப்புக்கு கீழே நடுவில் செல்கிறது மற்றும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தொடங்கும் ஒரு சிப் மீது நான் எப்போதும் ஒரு நிரப்ப ஒரு நிரப்ப பரிந்துரைக்கிறேன் முதல் 2 அல்லது 3 சொட்டுகள் கிண்ணத்தில் செட் இல்லை முழு சிப் முடிந்தவரை சில நேரங்களில் நீங்கள் பாட்டில் பல முறை எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஜோடி சொட்டு அல்லது ஒருவேளை அரை மில்லிலிட்டர் விட்டு என்று உறுதி மூடி மூடி மற்றும் செயல்முறை தொடங்க ஸ்பின் பூச்சு முடிந்ததும் மூடி திறந்து எங்கள் மாதிரி எடுத்து சூடான தட்டில் அதை வைத்து டைமர் தொடங்க செயல்முறை முடிந்ததும் டைமர் நிறுத்தப்படும்போது நீங்கள் மெகுவிற்கு மாதிரியை எடுத்துக் கொண்டு இந்த குளிரூட்டும் தொகுதிக்கு அதை இழுக்கவும் ஒரு சில விநாடிகள் அதன் குளிர் வரை செயல்முறை முடிந்ததும் சுத்தமாகவும் சுத்தமான ஃபியூம் ஹூட்ஸில் கஷ்டத்தை திறக்க வேண்டும் பியும் ஹூட் திறக்க நினைவில் அதனால் நீங்கள் உங்கள் இந்லே தொகுப்பு மாற்ற முடியும் இப்போது அது இரசாயனங்களுடன் நனைத்திருக்கிறது எனவே எப்போதும் எட்ச் கையுறைகள் அல்லது கிளோட் கையுறைகள் அணிய உள்துறை பிரித்தெடுக்கும் போது முதலில் சக் எடுத்து நேராக இழுக்க இங்கே நீங்கள் ஒரு திசு தயாராக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் உங்கள் கிண்ணம் செட் பாதைகளை மற்ற பியும் ஹூட் மீது மாற்றும் போது வழியில் கசிவு செய்யாதீர்கள் அந்த ஒரு நீக்கி முன் கிண்ணத்தில் பிரச்சனை நிறைய இருந்தால் அது ஒரு திசு எடுத்து ஒரு நல்ல யோசனை இது போன்ற அதை துடைக்க தான் நாம் மிகவும் திரவ எதிர்க்கவில்லை இது திட C கழிவுப்பகுதியில் ஒரு நிராகரிக்கப்பட்டது ஸ்பிளாஸ் வளையத்தை அகற்றவும் அதே வழியில் நீங்கள் பயணிக்க வேண்டாம் என்று உறுதி செய்யவும் இறுதியில் கிண்ணத்தை நீக்க இங்கே முனையின் கீழ் திசு ஒரு துண்டு வேண்டும் முக்கியம் எனவே நாம் அனைத்து சூடான தகடுகள் மீது எதிர்க்க மாட்டேன் என்று நீங்கள் செய்யும்போது எப்போதும் சூடான தகடு அணைக்க நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் சுத்தம் செய்யும் போது ஆபத்தான இரசாயனங்கள் வேலை செய்கிறோம் எனவே ஏப்ரன் முகங்கள் மற்றும் எட்ச் கையுறைகள் அல்லது கிளோட் கையுறைகள் மீது வைத்து முன்கூட்டியே கிண்ணத்தில் அமைக்கப்பட்டுள்ள துருவங்களை அல்லது பெட்டியை எடுத்துக் கொள்ள ஒரு நல்ல யோசனை உங்கள் இயற்கை கையுறைகளுடன் அதைத் திறந்து உடனடியாக உங்கள் பொருட்களை உடனடியாக இடமாற்றம் செய்யலாம் உதாரணமாக கிண்ணம் தொகுப்பு அல்லது சக் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் சுத்தம் முகவரியுடன் அதை சுத்தம் செய்யலாம் இந்த வழக்கில் இது அசிட்டோன் அடிப்படையிலானது எனவே நீங்கள் பயன்படுத்தும் முகவரை சுத்தம் செய்யும் கிண்ணத்தில் படிக்கவும் மற்றும் கரைப்பான் எடுத்து இது போன்ற ஒரு துடைப்பான் மீது வைத்து வகிக்கிறது என்று சில சொட்டுகள் உள்ளன அதன் napkins மீது வைக்கப்படும் ஒரு பணியிடத்தை சுத்தமான துடைக்கும் முன்கூட்டியே உங்களை ஒரு பணியிடம் செய்ய மற்றும் எல்லாம் துடைக்க வேண்டும் கிண்ணம் உள்துறை ஸ்பிளாஸ் மோதிரம் அனைத்து chucks உள்ளே வெளிப்புற முனைகளில் எல்லா இடங்களிலும் நீங்கள் சுத்தம் செய்வதற்கு முன் காத்திருக்க வேண்டும் மேலும் நின்று எதிர்க்கும் எனவே நீங்கள் சுத்தம் செய்வதற்கு சிறிது நேரம் பயன்படுத்த வேண்டும் முன் மற்றும் பின்புற பக்கத்திலிருந்து முனையத்தின் உள்ளே சுத்தம் செய்ய நினைவில் கொள்ளுங்கள் எனவே இடதுபுற எச்சங்கள் இல்லை நீங்கள் ஒரு பாதையில் செய்யப்படும் போது பெட்டியில் கிண்ணத்தில் நேரடியாக அதை வைத்து பின்னர் அடுத்த தொடரவும் சில நேரங்களில் எதிர்க்கும் மேற்பரப்பில் நன்றாக ஒட்டிக்கொண்டிருக்கிறது கரைப்பான் நிறைய விண்ணப்பிக்க மற்றும் ஒரு நல்ல இயந்திர துடைப்பை கொடுக்க உறுதி சக்கிகளை சுத்தம் செய்யும் போது நீங்கள் மேலே பக்கங்களிலும் பக்கங்களிலும் பக்கங்களிலும் பக்கங்களிலும் இடைவெளிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இங்கு ஏதேனும் எதிர்க்கிறது என்றால் அது பசை போல செயல்படுகிறது பின்னர் நாம் சக் ஆஃப் பெற முடியாது நாம் சாக்குகளை சுத்தம் செய்த போது நாம் உண்மையான ஸ்பின் கோரேவை சுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் தொடங்கும் முன் சஷ் திறக்க நினைவில் மேலும் கதவைத் திறக்க வேண்டும் எனவே நீங்கள் இந்த fume ஹூட் கரைப்பான் பயன்படுத்தலாம் மற்றும் ஈரமான பெஞ்சில் இல்லை நீங்கள் பயன்படுத்த விரும்பும் திசு மீது கரைப்பான் அளவு ஒரு துண்டு வைத்து இங்கே முழு சுழல் துடைக்க கூட சிறிய முள் மற்றும் மூடி உள்ளே அயனி பக்க வெளிப்படையான பாதை மற்றும் வெள்ளை பாதைகள் இரு திட சி கழிவுகளில் உள்ள அனைத்து திசுக்களும் அகற்றும் நீங்கள் சுத்தம் செய்யும்போது உங்கள் கவசம் மற்றும் உங்கள் முகத்தை எடுக்கலாம் நீங்கள் எப்பொழுதும் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும் ETCH கையுறைகள் நீங்கள் நிறைய முழு போது அல்லது நீங்கள் ஆபத்தான இரசாயனங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் எப்போதும் சி கழிவு காலி நினைவில் நினைவில் எப்போதும் FUME ஹூட் உள்ளே அது ஒரு சரியான நட்டு உள்ளது எனவே எந்த வாசனை எஸ்கேப் ஒரு புதிய சி கழிவு மீண்டும் எடுத்து அடுத்த பயனர் பின் தயார் நீங்கள் சுத்தம் செய்யப்படும் போது ஆய்வக வழிகாட்டியிலிருந்து வெளியேறவும் லோக்புக்கில் நிரப்பவும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் முதல் வீடியோவை பார்த்துள்ளீர்கள் லாரல் WS 650 Hz ஸ்பின் கோரேட்டில் உள்ள இரண்டாவது வீடியோவை விளையாடுவீர்கள் எண் 61002 ஆகும் அந்த வீடியோவை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது லாரல் WS 650 HZ ஸ்பின் கோரேட்டாகும் இது 12000 RPM வேகத்தை அதிகபட்சமாக சுழற்றுகிறது கட்டுப்பாட்டு செயல்பாட்டின் போது செயல்படும் செயல்முறை செயல்பாட்டின் போது செயல்பாடுகளை செயல்படுத்த அனுமதிக்கிறது இதில் செயல்முறை மரணதண்டனை தடுத்து நிறுத்துதல் மற்றும் அந்த கட்டத்தில் இருந்து தொடர்கிறது மூடிய கிண்ணம் வடிவமைப்பு மிகவும் பூச்சு பொருட்கள் ஒரு குவியமான மாநில அதிகரித்து சீரான மற்றும் துகள் மாசுபாடு குறைக்கும் அனுமதிக்கிறது பெரும்பாலான பூச்சு பொருட்கள் அனுமதிக்கிறது இந்த வசதியான டேப்லெட் யூனிட் 120 வோல்ட்ஸ் ஏசி ஒற்றை கட்டமாக இயக்கப்படுகிறது இது வெற்றிடம் குறைந்தது 15 அங்குல பாதரசம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும்

முதலாவதாக நான் வேகத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தை கொடுக்க விரும்புகிறேன் அதனால் நான் எங்கள் சிறிய நேரத்தை பயன்படுத்தப் போகிறேன் முதலாவதாக இது சிறிய கட்டுப்பாட்டு குழு முற்றிலும் சுய அடங்கியுள்ளது நான் இங்கே ஒரு திட்டத்தை அழைக்கப் போகிறேன் திட்டம் நான்கு மற்றும் நாம் முதலில் என்ன செய்வோம் நாம் 4000 rpm சொல்ல அனுமதிக்க ஸ்பின் வேகம் மாறும் அங்கே நாம் செல்கிறோம் பின்னர் நாம் முதலில் நாம் வெற்றிடத்தை விண்ணப்பிப்போம் நாங்கள் தயாராக இருந்தோம் என்று நமக்கு சொல்கிறது அது செய்யும்போது மற்றொரு நிரல் அல்லது வேறு எந்த செயலையும் இயக்கவும் நீங்கள் மூடி திறக்க வேண்டும் இந்த விஷயம் இது மற்றொரு ஒரு தயாராக உள்ளது ஆனால் நான் இதை செய்கிறேன் இங்கே 8000 rpm என்று சொல்ல அனுமதிக்க இரட்டை மீண்டும் வெளியே உள்ளது மற்றும் நீங்கள் மீண்டும் மூடி திறக்க நாம் செய்யப்படுகிறது எப்போதும் சொல்லுங்கள் மற்றும் நாம் வெற்றிடமாக இருக்கும் வரை மூடி குறைந்த பிறகு உங்கள் நைட்ரஜன் சுத்திகரிக்கப்பட்ட வரை அது நன்றாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லும் நாங்கள் இன்னும் ஒரு சுழற்சியை செய்வோம் 12000 ஆம் ஆண்டின் அதிகபட்ச RPM இல் இதை செய்வோம் எனவே மீது மற்றும் செய்ய அடுத்து நாம் ஒரு சிறிய செதில் சுழற்ற போகிறோம் இது இந்த மிக நல்ல சிறிய அடாப்டர் இங்கே தரமான சக் மேல் வலது பொருந்தும் என்று முதல் நாம் வெற்றிட விண்ணப்பிக்க வேண்டும் மற்றும் நாம் அதிகபட்ச வேகத்தில் இந்த சிறிய செதில் சுழலும் இப்போது அடுத்து நான் இங்கே இந்த விளக்கப்படம் மற்றும் இந்த விந்தையான அளவு ஸ்பின் வேகம் உள்ளது வெளிப்படையாக சிறிய வேலை துண்டு வேகமாக நீங்கள் சுழற்ற முடியும் அவர்கள் இங்கே ஒரு சிறிய வழிகாட்டுதலை வழங்கியுள்ளோம் முதலில் நாம் இந்த சிறிய பையனை 12000 வரை ஓடினோம் இப்போது நாம் ஒரு 100 மில்லிமீட்டர் செதில் 6000 வரை பரிந்துரைக்கிறோம் இது 6000 வரை 150 வரை உள்ளது அதிக வெற்றிடமும் 6000 ஆர் நாங்கள் செய்யப்படுகிறோம் எங்கள் வெற்றிடத்தை முடக்கவும் எங்கள் செதில் அகற்றவும் இப்போது ஸ்பின் கோயாட்டர் உண்மையில் ஒரு முழு 200 மில்லிமீட்டர் அல்லது 8 அங்குல செதில் சுழற்ற முடியும் திறனை கொண்டுள்ளது எனினும் அவ்வாறு செய்ய நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார் நீங்கள் மேல் நீக்க மற்றும் இந்த பிளாஸ்டிக் ஸ்பிளாஸ் பாதுகாப்பு எடுத்து ஏனெனில் அது போதுமான அறை இல்லை இது உண்மையில் 8 அங்குல செதில் சுழற்ற திறன் உள்ளது இருப்பினும் இந்த குறிப்பிட்ட அலகுகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்றால் 5 அங்குல சதுர மூலக்கூறு ஒரு முழு 5 அங்குலத்தை சுழற்றுவதற்கான திறனை இது கொண்டுள்ளது நான் ஒரு கண்ணாடி ஒரு துண்டு வேண்டும் இங்கே நான் முறையே மையத்தை நிரூபிக்க பயன்படுத்த முடியும் மேலும் அது சுமார் 7 அரை அங்குலங்கள் பற்றி இங்கே இருந்தாலும் நீங்கள் மேலே பார்த்தால் அது இன்னும் ஸ்பிளாஸ் கேடயத்திற்கு இடையில் பொருந்துகிறது நான் இதை சுழற்றுகிறேன் இது 2 மற்றும் ஒரு அரை மற்றும் 3 5K RPM க்கு இடையில் பரிந்துரைக்கப்படும் மிக பெரிய அளவுக்கு நெருக்கமாக இருப்பதால் நான் 3500 ஆம் ஆண்டில் இதை சுழற்றுவேன் இங்கே நாம் செல்கிறோம் ஓ வெற்றிடம் முதலில் அங்கு நாம் செல்கிறோம் தயாராக விளக்குகள் தொடங்குகிறது ஆமாம் அங்கு நாம் அது மிகவும் பல்துறை மிகவும் சிறிய இலகுரக எங்கும் பொருந்துகிறது மற்றும் பயன்படுத்த மிகவும் எளிதானது எனவே இப்போது நாங்கள் ஸ்பின் பூச்சு எந்த வீடியோ பார்த்திருக்கிறேன் என்பதால் அடுத்த படி வெளிப்பாடு இருக்கும் எனவே வெளிப்பாடு நீங்கள் பிரதிபலித்த ஒளி என்று இருக்கும் பின்னர் ஒரு லென்ஸ் உள்ளது சரியான இந்த தூரம் D இன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது எனவே மாஸ்க் இருந்து லென்ஸுக்கு இரண்டு இடையே உள்ள தூரம் இருக்க வேண்டும் ஆப்டிகல் இயற்பியல் பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நுட்பத்தைப் பற்றி நாங்கள் விவரம் பேசவில்லை இருப்பினும் இது ஒரு லென்ஸ் போலவே இருக்கிறது அது வெளிச்சம் கொண்டதாக இருந்தால் அது வெளிச்சம் கொண்டதாக இருந்தால் இலட்சிய ஒளி முறை இங்கே காட்டப்பட்டுள்ளது ஆனால் உண்மையான முறை இங்கே காட்டப்பட்டுள்ளது என்னவென்றால் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே ஒளி மூல நீங்கள் ஒளி மூல வேண்டும் நீங்கள் மாஸ்க் பிரகாசமான துறையில் அல்லது இருண்ட துறையில் உள்ளீர்கள் மற்றும் மூலக்கூறுகளில் பூர்த்தி நேர்மறை அல்லது எதிர்மறை போட்டோரெசிஸ்ட் நீங்கள் சக்தி வாய்ந்த அல்லது எதிர்மறை போட்டோரெசிஸ்ட் வேண்டும் எனவே லென்ஸால் கவனம் செலுத்திய பின்னர் குறைவான விலகல் எனவே லென்ஸ் உதவியாக இருக்கும் உங்களுக்குத் தெரியும் உங்களுக்குத் தெரியப்படுத்தி நீங்கள் பெரிய பகுதியை அறிந்திருக்க வேண்டும் 11 மற்றும் நாம் அபிவிருத்தி பற்றி பேச விரும்பினால் பின்னர் வளரும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் உங்கள் டெவலப்பரின் நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இந்த விஷயத்தில் நீங்கள் காணக்கூடிய இயல்பான வளர்ச்சியைப் பெறுவீர்கள் இருப்பினும் ஒரு இருந்தால் நேரம் குறைவாக இருந்தால் 1 மைக்ரான் ஃபோட்டோரெசிஸ்ட்டை உருவாக்க டெவலப்பர் நேரம் 10 நிமிடங்கள் ஆகும் சரி 10 நிமிடங்களுக்கு முன் நீங்கள் வேஃபரை வெளியே எடுத்தால் முழுமையற்ற வளர்ச்சி இருக்கும் எனினும் நீங்கள் என்றால் மேலும் நீங்கள் அதை 10 நிமிடங்களுக்கு மேல் வைத்திருந்தால் அது வளர்ச்சியின் கீழ் இருக்கும் எனவே இந்த 3 நிகழ்வுகளும் முழுமையற்ற வளர்ச்சி அதிக வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின்மை ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை செய்முறையை 10 நிமிடங்கள் சுட வேண்டும் மேலும் நீங்கள் 10 நிமிடங்களில் அடி மூலக்கூறை எடுக்க வேண்டும் எனவே மீதமுள்ள செயல்முறை ஓட்டத்துடன் செய்முறை மிகவும் முக்கியமானது சரி எனவே இது ஒன்றுதான் நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் போட்டோரெசிஸ்ட் பற்றி நான் சொன்னது போல் நீங்கள் இதை முகமூடியாகப் பேசினால் இவை போட்டோரெசிஸ்ட் என்று நீங்கள் பார்த்தால் நாங்கள் என்றால் பாசிட்டிவ் ஃபோட்டோரெசிஸ்ட் என்றால் முதலில் பாசிட்டிவ் வெளிப்படாத பகுதி வலிமையானது பிறகு வெளிப்படாத பகுதி என்பது இந்த கருப்புப் பகுதி இதுவும் இதுவும் வெளிப்படும் பகுதி பலவீனமாக இருக்கும் போது இந்த விஷயத்தில் வலுவாக இருப்பதைக் காணலாம் இந்த விஷயத்தில் இங்கே பார்க்கவும் சரி எதிர்மறை ஒளிச்சேர்க்கையின் விஷயத்தில் இதுவும் இதுவும் இருக்கும் வெளிப்படாத பகுதி பலவீனமாக இருக்கும் மேலும் இது இரண்டாக இருக்கும் வெளிப்படும் பகுதி வலுவாக மாறும் எனவே எதிர்மறை ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் பகுதி வலுவாகவும் வெளிப்படாத பகுதி பலவீனமாகவும் மாறும் ஒளிச்சேர்க்கை வளர்ச்சிக்குப் பிறகு நேர்மறை ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் பகுதி பலவீனமாகிறது மற்றும் வெளிப்படாத பகுதி வலுவடைகிறது எனவே நீங்கள் இந்த சூத்திரங்களை நினைவில் வைத்துக் கொண்டால் அல்லது நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் தந்திரங்கள் என்றால் அது மிகவும் எளிதாகிவிடும் இது உண்மையில் ஒரு சூத்திரம் அல்ல ஆனால் நினைவில் கொள்ள ஒரு தந்திரம்